வணக்கம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் குறித்த நமது விவாதத்தைத் தொடருவோம் இந்தப் பாடத்தில் புரோட்டோகால் ஸ்டாக் புரோட்டோகால் அடுக்கு ஓஎஸ்ஐ மற்றும் டிசிபிஐபி OSI and TCPIP எனும் இரண்டு புரோட்டோகால் அடுக்கு பற்றி மேலோட்டமாக விவாதிப்போம் டிசிபிஐபி பற்றி முதன்மையாக பார்த்தாலும் ஓஎஸ்ஐ பற்றின மேலோட்டத்தையும் காணலாம் புரோட்டோகால் ஸ்டாக்கின் மேலோட்டத்தை காண்பதற்கு முன்பாக இன்டர்நெட் அல்லது இன்டர் நெட்வொர்க்கிங் வரலாறு பற்றியும் அது எவ்வாறு உருவானது என்பது பற்றியும் பார்ப்போம் இரண்டு சுவாரசியமான வலைத்தளங்கள் படத்தில் உள்ளன ஒன்று யூடியூபிலும் மற்றொன்று வலைத்தளம் மூலமாகவும் இன்டர்நெட் வரலாறு குறித்த பல தகவல்களை அறியலாம் வெவ்வேறு மூலங்களிலிருந்து வரும் தகவல்களை தொடர்புபடுத்திப் பார்த்தால் இன்டர்நெட் வரலாறு பற்றி தெளிவாக பார்க்கலாம் நாம் 1836 ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட முதல் தந்தி செய்தியிலிருந்து துவங்குவோம் இந்த தந்தி செய்தி மோர்ஸ் கோட் என்று அழைக்கப்பட்டது இன்றைய நாளில் பயன்படுத்தும் பைனரி பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று போல மோர்ஸ் கோடில் தொடர்ச்சியான புள்ளிகள் மற்றும் கோடுகள் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்பட்டன 1858 மற்றும் 1866 க்கு இடையில் டிரான்ஸ் அட்லாண்டிக் கேபிளின் ஒரு பகுதி உள்ளது இன்று பார்த்தாலும் இந்த மிகப்பெரிய சப்மரீன்கேபிள்ஸ் தகவல் தொடர்பின் முதன்மையான மற்றும் முக்கிய முதுகெலும்பாக அமைகின்றன அதன் பிறகு தகவல் தொடர்பில் புரட்சியை ஏற்படுத்திய தொலைபேசி இணைப்புகள் பயன்படுத்தப்பட்டன முந்தைய காலத்தின் நெட்வொர்க் இணைப்பை பார்த்தாலும் மற்றும் இந்த நாட்களிலும் கூட தொலைபேசி இணைப்புகள் நெட்வொர்க்கின் பிசிகல் லேயராக முதன்மையாக பயன்படுகின்றன அதன்பின்பு படிப்படியாக 1950 களின் நடுவில் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் பிராஜக்ட் ஏஜன்ஸி அல்லது ஏ ஆர் பி ஏ என்ற அமைப்பை யு S உருவாக்கியது இது பாதுகாப்புத் துறையின் கீழ் இருந்த ஒரு முக்கிய நிறுவனமாகும் அதே நேரத்தில் யு எஸ் எஸ் ஆர் ஸ்புட்னிக் நிறுவனத்தை அறிமுகப்படுத்தியது எனவே ஒருவிதமான சில எதிர் அல்லது சில இணையான முயற்சிகள் இருந்ததாக தகவல்கள் உள்ளன இந்த ஆர்ப்பாநெட் 1962 ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது இது மிகத் நெருக்கடியானமோசமான சூழ்நிலைகளிலும் நெகிழக்கூடிய மற்றும் நம்பகமான இணைப்பை அனுமதிக்கும் நெட்வொர்க் ஆக இருக்குமாறு உருவாக்கப்பட்டது 1960 இன் ஆரம்பத்தில் பாக்கெட் சுவிட்சிங் நெட்வொர்க் உருவாக்கப்பட்டது நமது அடுத்தடுத்த விரிவுரைகளில் சர்க்யூட் சுவிட்சிங் மற்றும் பாக்கெட் சுவிட்சிங் பற்றி விவாதிப்போம் இவற்றில் தகவலானது சிறிய பாக்கெட்டுகளாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு பாதைகள் மூலம் இலக்கை அடைகின்றன இவைகள் இலக்கை அடைய வெவ்வேறு வழிகளைப் பின்பற்றும் ஆனால் சிறிய பாக்கெட்டுகளாக இருக்கும் தகவல் இலக்கில் அல்லது இடைநிலை சாதனங்களில் ஒன்று சேர்க்கப்படுகிறது 1969 இல் ஆர்ப்பாநெட் பாதுகாப்பு துறையால் ஆராய்ச்சிக்காக தொடங்கப்பட்டது இந்த ஆராய்ச்சி நெட்வொர்க்கில் நான்கு பெரிய அமெரிக்கப் பல்கலைக்கழகங்கள் ஆகிய ஸ்டான்ஃபோர்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள யூனிவர்சிட்டி ஆப் கலிஃபோர்னியா UCLA யூசிஎஸ்பி மற்றும் யுனிவர்சிட்டி ஆப் உட்டா உள்ளன எனவே இந்த நான்கு நிறுவனங்களும் திறந்த ஆராய்ச்சி உந்துதலை பெற்றன இதுவரை பாதுகாப்புத் துறையின் கீழ் இருந்த ஆர்பா நெட் இப்பொழுது பல்கலைக்கழக நோக்கில் பார்க்கப்பட்டு தனித் திறம் பெற்று எண்ணிக்கையிலான ஆராய்ச்சி முயற்சிகள் நடைமுறைக்கு வந்தன 1971இல் முதல் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது இது QWERTY விசைப் பலகையின் முதல் வரிசை எழுத்துக்களையும் ஆர்ப்பாநெட்ன் 15 முனைகள் மற்றும் 35 23 ஹோஸ்ட்கள் கொண்டு அனுப்பப்பட்டது 1973 இல் இங்கிலாந்தையும் நார்வே ஐயும் இணைத்த உலகளாவிய நெட்வொர்க்கிங் உருவானது இது நாடு முழுவதும் அல்லது கண்டம் முழுவதும் இணைக்கும் ஒருவித நெட்வொர்க்கிங் ஆனது 74 இல் டிரன்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் பரிணாமம் பெற்றது 77 இல் மின்னஞ்சல் ஹோஸ்ட்களின் எண்ணிக்கை அதிகரித்து மின்னஞ்சல் மூலமான தொடர்பு நடைமுறைக்கு வந்தது நூற்றுக்கும் மேலான ஹோஸ்ட்கள் தொடர்பு கொண்டன இது மிக வேகமாக அதிகரிக்கத் தொடங்கியது ஒட்டுமொத்த முயற்சியினால் 79 இல் செய்தி குழுக்கள் உருவாக்கப்பட்டன மற்றும் 82 இல் ஆர்ப்பாநெட் கான டி சி பி ஐ பி புரோட்டோகால் உருவாக்கப்பட்டது 83 இல் ஒரு பெரிய வளர்ச்சி கண்டு நேம் சர்வர்கள் உருவாக்கப்பட்டன எண்களால் இருந்த ஐ பி ஐ நினைவில் கொள்வது கடினமாக இருந்ததால் நேம் சர்வர்கள் உருவாக்கப்பட்டன 84 இல் டி எஸ் செயல்பாட்டுக்கு வந்தது ஹோஸ்ட் இன் எண்ணிக்கை 1000 ஐக் கடந்தது பிறகு 87 க்குள் அது 30000 ஐத் தாண்டியது பின்னர் படிப்படியாக அதிகரித்ததைக் காண்கிறோம் 89 இல் பரவலாக பயன்படும் 'டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ' என்பது டிம் பெர்னர்ஸ் லீ என்பவரால் உருவாக்கப்பட்டது 90 இல் முதல் தேடுபொறி சர்ச் என்ஜின் உருவானது ஹோஸ்ட்களின் எண்ணிக்கை 3 லட்சத்திற்கும் அதிகமாகவும் செய்தி குழுக்கள் 1000 ஆகவும் ஆனது அதே நேரத்தில் ஆர்ப்பாநெட் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது அல்லது பல்வேறு தளங்களில் இருந்து உருவாக்கும் முறைக்குச் சென்றது ஆர்ப்பாநெட் நடைமுறையில் இல்லை என்றானது 91 இல் இன்டர்நெட்டிற்கான யூசர் பிரெண்ட்லி இன்டர்பேஸ் 'கோபர்' வெளியிடப்பட்டது உங்களில் சிலர் அதைப்பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் மேலும் டெக்ஸ்ட் அடிப்படையிலான மற்றும் மெனு மூலம் இயக்கப்படும் இடைமுகமாகவும் இணைய வளங்களை அனுகவும் கோபர் மூலம் சாத்தியமானது பிறகு 92 இல் மல்டிமீடியா பிரபலமானது மற்றும் நெட் சர்ஃபிங் "Surfing the net" என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது 93 முதல் உண்மையிலேயே இந்த WWW புரட்சி தொடங்கியது ஹோஸ்ட் களின் எண்ணிக்கை மில்லியனைத் தாண்டியது மற்றும் மொசைக் வெப் பிரவுசர் வெளியிடப்பட்டது அதிலிருந்து பல்வேறு வகையான பயன்பாடுகள் வெவ்வேறு வகையான தகவல்கள் மற்றும் பலவற்றைக் கொண்ட ஒரு தனித்துவமான வளர்ச்சியைக் கண்டது நாம் சில விஷயங்களைப் பார்த்தால் வெப் எக்ஸ்பிளோஷன் அல்லது வலை வெடிப்பு என்ற வகையில் பார்க்கலாம் 94 இல் 3 2 மில்லியன் ஹோஸ்ட் ஆக அதிகரித்தது இதை வெவ்வேறு இணைய வளங்களிலிருந்து அறியலாம் இவையெல்லாம் நம்பகமானவை என்று நான் கூறவில்லை ஆனாலும் விஷயங்கள் எவ்வாறு பெரிய அளவில் வளர்கின்றன என்பதை இது காட்டுகிறது 95 இல் இது 6 4 மில்லியனாக இருந்தது 97 இல் 19 5 மில்லியனை அடைந்து 2001 ஆம் ஆண்டில் 110 மில்லியன் ஹோஸ்ட்கள் மற்றும் 30 மில்லியனுக்கும் அதிகமான வலைதளங்களைக் கொண்டிருந்தது இந்த விரிவாக்கம் இன்னும் தொடர்கிறது இது ஒரு அதிவேக அல்லது விரிவான வளர்ச்சியாகும் 94 இல் மேலும் ஹாட்மெயில் போன்றவை வரத்தொடங்கியது மற்றும் டபிள்யூ3சி 1994 ல் தொடங்கப்பட்டது 95 இல் ஜாவா சோர்ஸ் கோட் வெளியிடப்பட்டது 96 இல் இஸ்ரேலின் ஐ சீ க்யூ அல்லது ஐ சீ க்யூ போன்ற அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டது மற்றும் 1998 இல் கூகுள் தொடங்கப்பட்டது இந்த மைல்கற்கள் நெட்வொர்க்கின் வளர்ச்சியை மட்டுமல்ல இன்டர்நெட் மீதான மனித சமுதாயத்தின் ஒட்டு மொத்த ஆர்வத்தையும் காட்டுகிறது நாம் தொடங்கிய இடத்திற்கே வருவோம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எப்படி இருந்தது என்பதைப் பற்றிய சிறிய வரலாற்றை அறிந்த பிறகு இப்போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இணையத்தின் அதிக அளவிலான பயன்பாடுகள் உள்ளன சில பயன்பாடுகள் பிழையற்றதாகவும் சில பயன்பாடுகள் விரைவாகவும் சில அதிக தகவல்களை கையாள்வதாகவும் சில மிகத் துல்லியமாகவும் இருக்க வேண்டும் எனவே இந்த பயன்பாடுகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அடிப்படை பயன்பாடு முதல் அறிவியல் பயன்பாடு வரை எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறது கடந்த ஒரு தசாப்தமாக அல்லது அதற்கு மேலாக நாம் பார்ப்பது என்னவென்றால் வெவ்வேறு இணைய சேவைகள் தகவல் அமைப்புகள் போன்ற அனைத்தும் சர்வீஸ் ஓரியண்டட் ஆர்க்கிடெக்சர் என்னும் சேவை சார்ந்த நெட்வொர்க்கை நோக்கி நகர்கின்றன இந்த நெட்வொர்க் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக மாறியுள்ளது கிளவுட் உடன் அதிக செயல்திறன் கொண்ட கணினி இயக்கம் இணைந்து செயல்பாட்டுக்கு வரும்போது இந்த நெட்வொர்க் முக்கிய பங்கு வகிக்கிறது நெட்வொர்க்கில் ஏற்படும் எந்த குறுக்கீடும் தகவல் தொடர்பை கடினமாக்குவது மட்டுமல்லாமல் பல தொழில் துறைகளின் செயல்பாட்டையும் நிறுத்திவிடும் எனவே இந்த நெட்வொர்க்கை சரியான முறையில் வைத்திருப்பதும் கையாளுவதும் மிகவும் முக்கியம் எனவே நான் முந்தைய விரிவுரையில் குறிப்பிட்டது போல இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கிங் பின்னால் உள்ள அடிப்படை நெறிமுறைகள் அடிப்படை செயல்முறைகள் வழிமுறைகள் என்ன என்பதைக் காண்போம் இது நம்முடைய முக்கிய குறிக்கோளில் ஒன்றாகும் நமது முந்தைய விரிவுரையை நினைவுகூர்ந்தால் முதலாவது புரோடாகால்ஸ் ஸ்டாக் பற்றி விவாதித்தோம் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை அந்த முழு விஷயத்தையும் பார்ப்போம் அந்த விரிவுரையில் பிசிகல் லேயர் டேட்டா லிங்க் லேயர் நெட்வொர்க் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் மற்றும் அப்ளிகேஷன் லேயர் பற்றியும் எல்லா சாதனங்களும் அனைத்து லேயர்களையும் வெளிப்படுத்த அவசியமில்லை என்றும் கண்டோம் மேலே உள்ள அப்ளிகேஷன் லேயர் அடிப்படையில் நாம் பயன்படுத்தும் பயன்பாடுகள் ஆகும் எனவே அப்ளிகேஷன் லேயர் இன் வெளியீடு டிரான்ஸ்போர்ட் லேயர் இன் பேலோடாக மாறுகிறது டிரான்ஸ்போர்ட் லேயர் இன் வெளியீடு நெட்வொர்க் லேயரின் பேலோடாக மாறுகிறது அதனைத் தொடர்ந்து டேட்டா லிங்க் லேயரின் பேலோடாகிறது அதனைத் தொடர்ந்து பிசிகல் லேயரின் பேலோடாகிறது பிசிகல் லேயர் இரண்டு முனைகளுக்கு இடையேயான பிசிகல் கம்யூனிகேஷன் ஐ கவனிக்கிறது இது கம்பி மூலமாகவோ வயர்லெஸ் மற்றும் வெவ்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் மூலமாகவோ செயல்பாட்டுக்கு வரலாம் இதுவே அடிப்படையான கருத்து நாம் வெவ்வேறு வகையான சேவைகளை பார்த்தோமானால் எடுத்துக்காட்டாக ஹெச் டி டி பி எஃப் டி பி மற்றும் எஸ் எம் டி பி HTTP FTP and SMTP அப்ளிகேஷன் லேயரின் பிரபலமான சேவைகள் ஆகும் அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் பல வெப் சேவைகள் இதற்கு இணையாக உள்ளன இவை அப்ளிகேஷன் லேயருக்கு மேலே உள்ளன எனவே இவை அப்ளிகேஷன் லேயரை பயன்படுத்திக்கொள்கின்றன சில தகவல்களை கொண்டு செல்ல ஹெச் டி டி பி புரோட்டோகால் பயன்படுத்தப்படுகிறது இதேபோல டிரான்ஸ்போர்ட் லேயரிலும் டிசிபி யூ டி பி ஆர் டி பி TCP UDP RTP என்ற புரோட்டாகால்கள் உள்ளன அவற்றில் சில இணைப்பு சார்ந்தவை இணைப்பு இல்லாதவை மற்றும் ரியல் டைம் புரோட்டாகால்கள் ஆகும் நெட்வொர்க் லேயரில் ஐபிவி4 ஐபிவி6 மற்றும் எம் பி எல் எஸ் IPv4 IPv6 MPLS போன்ற வெவ்வேறு புரோட்டோகால்கள் உள்ளன இவைகள் மிக முக்கியமான புரோட்டோகால்கள் ஆகும் டேட்டா லிங்க் லேயரில் ஈதர்நெட் ஒரு முக்கியமான புரோட்டோகால் அதோடு வை ஃபை ப்ளூடூத் யுஎம்டிஎஸ் எல்டிஇ என்ற மற்ற புரோட்டோகால்களும் உள்ளன பிசிகல் லேயரில் அடிப்படையான தகவல் தொடர்பு செயல்முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உள்ளன நாம் விவாதித்தது போல டி எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் DNS Domain Name System அல்லது மேலாண்மை நெறிமுறைக்கான எஸ் பி அல்லது ஏ பி மற்றும் டி பி போன்ற அட்ரஸ் ரெசல்யூசன் புரோட்டோகால்கள் உள்ளன இவைகள் கிராஸ் லேயர் புரோட்டோகால்கள் ஆகும் இவைகள் இரண்டு லேயர்களுக்கு இடையில் உள்ளன எனவே இவை அடிப்படையில் இரண்டு லேயர்களை இணைக்கின்றன எனவே அடுத்தடுத்த விரிவுரைகளில் இந்த விஷயங்களைப் பற்றி விரிவாக விவாதிப்போம் ஆனால் இதுதான் அனைத்தையும் உள்ளடக்கிய விஷயங்கள் ஆகும் எனவே பெரும்பாலும் டி பி என்னும் முக்கிய புரோட்டோகால் பற்றியும் மேலும் மற்ற புரோட்டோகால்கள் எவை என்பது பற்றியும் விவாதிப்போம் புரோட்டோகால்களைப் பற்றி விவாதிக்கிறொம் எனில் புரோட்டோகால் என்றால் என்ன பொருள் எப்பொழுது புரோட்டோகால் என்று சொல்லுகிறோம் நெட்வொர்க்கிங் ஆக இருக்கலாம் அல்லது வேறு எந்த அம்சமாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் புரோட்டோகால் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் எனவே புரோட்டோகால் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியை நிறைவேற்ற இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகளுக்கு இடையில் பரிமாற்றம் செய்யப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர் தகவல்கள் ஆகும் எனவே நான் எஃப் பி தகவல்தொடர்பு செய்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு எஸ் எச் தகவல்தொடர்பு செய்கிறேன் நான் எச் பி அல்லது டி எஸ் சிஸ்டம் ரெசல்யூஷன் அல்லது டி பி பயன்படுத்துகிறேன் நான் குறிப்பிட்ட வேலையை முடிப்பதற்கு இரண்டு அல்லது பல தரப்பினர் இடையிலான தகவல்களை கட்டுப்படுத்துகிறேன் சிலர் சில ஆவணங்களை பதிவிறக்கம் செய்வது அல்லது சிலர் நெட்வொர்க் அமைப்பின் ஐ பி முகவரியை தீர்ப்பது போன்றவை புரோட்டோகால் விவரக்குறிப்புகள் பரிமாறிக் கொள்ளப்படும் செய்தியின் வடிவம் அல்லது அமைப்பை வரையறுக்கின்றன எனவே ஒன்று புரோட்டோகால் என்பது பரிமாற்றம் செய்யப்பட வேண்டிய செய்திகளின் தொகுப்பாகும் மேலும் என்ன செய்தி என்ன விவரக்குறிப்பு எத்தனை அதன் அளவு என்ன செய்தியின் வெவ்வேறு கூறுகள் என்ன என்பவை துல்லியமாக வரையறுக்கப்பட்டுள்ளன இவை பறிமாறிக்கொள்ளும் தகவல்களின் அமைப்போடு சேர்க்கப்படுகின்றன எனவே செய்தியைப் பெறும் பிற தரப்பினர் செய்தியின் விவரக்குறிப்பின் அடிப்படையில் அதை புரிந்துகொள்ள முடியும் நான் ஒரு குறிப்பிட்ட டிஹெச்சிபி பாக்கெட்டை அனுப்பினால் டிஹெச்சிபி ரிசீவர் அந்த பாக்கெட்டைத் திறக்கமுடியும் மேலும் அவை எந்த விதத்தில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை அறியமுடியும் இதைப் போலவே மற்ற புரோட்டோகால்களும் செய்கின்றன நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட புரோட்டாகாலை பயன்படுத்துகிறேன் என்றால் மற்றவற்றைப் போலவே அதையும் செய்கிறேன் இது பல்வேறு விஷயங்களுக்கு இடையில் செயல்பட வைக்கிறது எடுத்துக்காட்டாக நான் IEEE இன் குறிப்பிட்ட புரோட்டாகாலை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் மற்றொரு முனையில் அதன் விவரக்குறிப்பை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும் தனியாக வேறு எந்த புரிதலும் தேவையில்லை எனவே இந்த வகையான பரந்த தளர்வாக இணைக்கப்பட்ட மற்றும் தனித்து இயங்கக்கூடிய அமைப்புகள் மற்றும் சேவைகள் தொடர்பு கொள்ளும்போது இந்த நெறிமுறைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன எனவே அடிப்படையில் இந்த பாடத்தில் வெவ்வேறு நெட்வொர்க்கிங் நெறிமுறைகளின் மூலமாக நெட்வொர்க்கில் இரண்டு சாதனங்களுக்கிடையில் தொடர்புகொள்வது சாத்தியமாவதைப் போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்க்க முயற்சிக்கிறோம் குறிப்பிடதக்க வகையில் நெறிமுறைகளை வரையறுக்க மேற்கொள்ளப்பட்ட பெரும் முயற்சியால் நெட்வொர்க்கின் ஓஎஸ்ஐ மாடல் உருவானது சில சந்தர்ப்பங்களில் ஐந்து லேயர் அடுக்குகளைக் கொண்ட டிசிபிஐபி TCP IP போலல்லாமல் ஒரு முழு லேயர் அடுக்காக கருதப்படுகின்றன ஓஎஸ்ஐ பொதுவாக ஏழு லேயர்களைக் கொண்டது எனவே இது பிசிகல் டேட்டா லிங்க் நெட்வொர்க் ட்ரான்ஸ்போர்ட் செசன் பிரசன்டேஷன் மற்றும் அப்ளிகேஷன் உள்ளடக்கிய கூடுதல் விஷயங்களைக் கொண்டுள்ளது பி யிலும் இந்த விஷயங்கள் உள்ளன ஆனால் அவை மற்ற லேயர்களுடன் இணைக்கப்படுகின்றன எனவே பிசிகல் என்பது நாம் விவாதித்தது போல ஒரு ஊடகத்தின் மூலம் பைனரி தகவலை பரப்புவது ஆகும் எனவே டிஜிட்டல் அல்லது பைனரி தகவலை ஊடகத்தின் மூலம் கொண்டு செல்வது என்று சொல்லலாம் டேட்டா லிங்க் என்பது தகவல்களின் பரிமாற்றமும் ஃப்ரேமிங் மற்றும் பிழை சரிபார்ப்புமாகும் இது டேட்டா லிங்க் லேயரின் முதன்மையான செயல்பாடுகளில் ஒன்றாகும் நெட்வொர்க் லேயர் முதன்மையாக தகவல் பாக்கெட்டுகளை கொண்டுசேர்க்கிறது இதில் ரூட்டிங் என்பதும் அடங்கும் நெட்வொர்க் லேயர் ஒரு நம்பகமான லேயர் அல்ல என்று கூறலாம் இது நம்பமுடியாத வகையில் பாக்கெட்டை கொண்டுசேர்க்கிறது அதாவது இதன் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் இல்லை அதேசமயம் டிரான்ஸ்போர்ட் லேயர் எண்ட் டூ எண்ட் நம்பகமான மற்றும் நம்பகமற்ற முறையில் கொண்டு செல்கிறது எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் நெட்வொர்க் லேயருக்கு மேல் இருந்தாலும் எண்ட் டூ எண்ட் நம்பகமான அல்லது நம்பகமற்ற சேவைக்கே வழிவகுக்கிறது செஷன் லேயர் ஒரு செஷனை நிறுவுகிறது மற்றும் பராமரிக்கிறது இதுதான் செஷனை உருவாக்கி பராமரிக்கும் லேயர் ஆகும் பிரசன்டேஷன் லேயர் தகவல்களை வடிவமைப்பு மற்றும் தகவல் என்கிரிப்ஷன் ஏதேனும் இருந்தால் அதை கவனித்துக் கொள்கிறது நெட்வொர்க் அப்ளிகேஷன் என்பது ஃபைல் பரிமாற்றம் டெர்மினல் எமுலேஷன் போன்றவை மற்றும் நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து வகையான பயன்பாடுகளையும் குறிக்கும் எனவே நெட்வொர்க்கிங் இல் பயன்படுத்தப்படும் இந்த ஏழு ஓஎஸ்ஐ ஓபன் சிஸ்டம் இன்டர்கனெக்சன் மாடல் நெட்வொர்க்கின் ஒவ்வொரு பகுதியையும் கவனித்துக்கொள்கிறது எனவே ஒவ்வொரு நெட்வொர்க் சாதனமும் எல்லா லேயர்களையும் அல்லது சில லேயர்களையாவது கொண்டுள்ளது அனைத்தும் இயக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை Refer Time 2040 லேயர் 2 சுவிட்ச் லேயர் 2 வரை இயக்கப்பட்டிருக்கிறது லேயர் 3 சுவிட்ச் லேயர் 3 வரை உள்ளது அப்படி என்றால் இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட லேயர்கள் அல்லது அனைத்து லேயர்களையும் கொண்டிருக்கலாம் நாம் விவாதிப்பது போல அப்ளிகேஷன் லேயரில் உள்ள பாக்கெட் பிரசெண்டேஷன் லேயர்க்கு பேலோடாக மாறுகிறது அது மேலும் செசன் லேயருக்கு பேலோடாக மாறுகிறது இப்படியே அடுத்தடுத்து நடக்கிறது இறுதியில் பிசிகல் லேயர் மூலம் மறுமுனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது எனவே டி பி ஐபி என்பது மிக முக்கியமான நெறிமுறைகளில் ஒன்றாகும் இது நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்கப்பட்டு நெட்வொர்க் இன் ஆல் இயக்கப்படும் வெவ்வேறு வகையான சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு தொகுப்பாகும் இது நெட்வொர்க்கிங் மேலாதிக்க தரமான நெறிமுறைகளின் தொகுப்பாகும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நெட்வொர்க்குகளின் கணினிக்கு இடையில் தகவல் பாக்கெட்டுகள் எவ்வாறு பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன என்பதைக் குறிப்பிடும் பொதுத் தரங்களின் தொகுப்பை டி பி ஐபி TCP IP வழங்குகிறது இது ஒரு நெட்வொர்க்கை மட்டும் குறிப்பது அல்ல எந்த இரண்டு நெட்வொர்க்குக்கும் இடையிலும் இருக்கலாம் எனவே இந்த டி பி ஐபி ஐ TCP IP ஐ ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டுமானால் பிசிகல் டேட்டா லிங்க் நெட்வொர்க்கிங் லேயர்களோடு ஒப்பிட முயற்சிக்கலாம் பி ஐபி இன் TCP IP டிரான்ஸ்போர்ட் லேயர் செசன் லேயரின் ஒரு பகுதியையும் டிரான்ஸ்போர்ட் லேயரின் ஒரு பகுதியையும் கொண்டுள்ளது ஆனால் அப்ளிகேஷன் லேயர் பிரசெண்டேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லேயரோடு ஓரளவு செசன் லேயரையும் கவனிக்கிறது எனவே இது ஏதோ சிலவற்றை தவிர்த்தும் சிலவற்றை சேர்த்தும் இருப்பது போன்றதல்ல டி பி ஐபி TCP IP இதற்கு இடையில் உள்ளது பியின் வெவ்வேறு லேயர்களால் ஆதரிக்கப்படும் வெவ்வேறு வகையான புரோட்டோகால்களைப் பார்த்தால் இவை தரமான அல்லது நன்கு பயன்படுத்தப்பட்ட புரோட்டோகால்கள் ஆகும் மற்ற புரோட்டோகால்களும் உள்ளன பிசிகல் லேயரில் ஃபைபர் ஒளியியலாக இருக்கக்கூடிய தகவல் இணைப்பு யுடிபி கோக்ஸ் மைக்ரோவேவ் செயற்கைக்கோள் எஸ் பி மற்றும் வெவ்வேறு வகையான இணைப்புகள் இருக்கலாம் அதேசமயம் Refer Time 2301 டேட்டா லிங்க்லேயரில் ஈத்தர்நெட் IEEE 802 3 தரநிலை அல்லது X 25 டோக்கன் ரிங் பிரேம் ரிலே மற்றும் வெவ்வேறு புரோட்டோகால்களும் உள்ளன நெட்வொர்க்கிங் லேயரில் TCP IP நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்களாக ஐபிவி4 அல்லது ஐபிவி6 ட்ரான்ஸ்போர்ட் டிசிபி யுடிபி ஐசிஎம்பி புரோட்டோகால்கள் உள்ளன அதேசமயம் அப்ளிகேஷன் லேயரில் ஒரு பெரிய தொகுப்பாக வெவ்வேறு வகையான புரோட்டோகால்கள் உள்ளன இங்கே கிராஸ் லேயர் புரோட்டோகால்கள் அல்லது இடைநிலை புரோட்டோகால்கள் போன்ற சில சிக்கல்களும் இருக்கின்றன இதேபோல் இதை வேறு வழியில் பார்த்தால் சில இடங்களில் நான்கு லேயர் அடுக்காக கருதப்படுகிறது அல்லது டேட்டா லிங்க் அண்ட் பிசிகல் லேயர் டி பி யில் ஒற்றை லேயர் அடுக்காகவும் கருதப்படும் எனவே நான் குறிப்பிட்டது போல மேலே உள்ள பயனாளருடைய டேட்டா அடுத்த லேயருக்கு பேலோடாக மாறும் அப்ளிகேஷன் ஹெட்டர் அப்ளிகேஷன் டேட்டாவாக மாறுகிறது இது அடுத்த லேயருக்கான பேலோடாகும் இவ்வாறு அனைத்தும் அதற்கு அடுத்தடுத்த லேயருக்கான பேலோடாக மாறும் பிசிகல் லேயரில் இந்த அனைத்து டேட்டாவும் பிசிகல் சேனல் வழியாக அனுப்பப்படுகிறது எனவே வேறுபட்ட ப்ரோட்டோகால் அமைப்பு அதன் அளவுகளையும் அதனுடைய பேலோடையும் சேர்த்து அது பொருந்தக்கூடிய இடங்களையும் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் காண முயற்சிப்போம் வெவ்வேறு வகையான விஷயங்களை நாம் ஏன் பார்க்கிறோம் என்றால் வெவ்வேறு புத்தகங்களில் வெவ்வேறு இணைய வளங்களில் வெவ்வேறு விதமாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் அதிகம் குழப்பமடையக்கூடாது என்பதற்காக நான் சில முக்கியமான கருத்துக்களை கூற முயற்சிக்கிறேன் இப்போது ஒரு பொதுவான லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஐ எடுத்துக்கொண்டால் அதன் முக்கிய கூறுகள் என்ன அதில் பல கிளையன்ட்ஸ் உள்ளன சர்வர்கள் உள்ளன எனவே கிளையன்ட் சர்வர்கள் சில சேவைகளை வழங்குகின்றன எடுத்துக்காட்டாக FTP சர்வர் மற்றும் FTP கிளையன்ட் இருப்பது போல HTTP சர்வர் மற்றும் HTTP கிளையன்ட் என்று கூறுகிறோம் நாம் பிரவுசரில் பயன்படுத்துவது HTTP சர்வர் நான் "iitkgp ac dot in" ஐ அணுகினால் அது ஒரு HTTP சர்வர் நான் ஒரு HTTP கிளையன்ட் எனது பிரவுசர் ஒரு HTTP கிளையன்ட் நீங்கள் நெட்வொர்க் சாதனங்களைப் பார்த்தால் அவற்றிலும் பல சாதனங்கள் உள்ளன ரிப்பீட்டர்கள் ஹப்ஸ் டிரான்ஸ்ஸீவர் என்ஐசி பிரிட்ஜ் சுவிட்சுகள் மற்றும் ரவுட்டர்கள் உள்ளன இவை நாம் பார்க்க வேண்டிய வெவ்வேறு அடுக்குகளில் உள்ள பல்வேறு வகையான சாதனங்கள் ரிப்பீட்டர்கள் மற்றும் ஹப்ஸ் லேயர் 1 இல் உள்ளன அதேசமயம் என்ஐசி பிரிட்ஜ் மற்றும் லேயர் 2 சுவிட்சுகள் லேயர் 2 இல் உள்ளன இப்போது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மற்றும் வைட் ஏரியா நெட்வொர்க் பற்றி பார்ப்போம் ஒரு வேன் என்பது ஒரு பெரிய புவியியல் வெளியை உள்ளடக்கிய தகவல் தொடர்பு நெட்வொர்க்கிங் ஆகும் LAN ஐப் போலன்றி ஒரு WAN இணைப்பு பொதுவாக ஒரு சர்வீஸ் ப்ரோவைடர் இடமிருந்து வாடகைக்கு விடப்படுகிறது எனவே நீங்கள் 'வேன்' இணைப்பிற்குச் செல்லும்போது அது சர்வீஸ் ப்ரோவைடரிடமிருந்து வருகிறது 'வேன்' வெவ்வேறு இடங்களில் உள்ள பல்வேறு தளங்களை இணைக்கின்றன இதனால் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும் எனவே 'வேன்' மற்றும் 'லேன்' இவற்றை கையாளும் முறைகள் வேறுபட்டதாக இருக்கும் இருப்பினும் சாதனங்கள் நெறிமுறைகள் செயல்படும் விதம் முதலியன ஒன்றாகவே இருக்கிறது இவைகள் லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 மற்றும் சாதனங்களின் வகைகளாகும் பொதுவாக நம்முடைய எல்லா சிஸ்டம்ஸ் லேப்டாப் பிசி போன்றவற்றிலும் உள்ள என்ஐசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஒரு லேயர் 2 சாதனமாகும் எனவே இது இன்டர்ஃபேஸ் கார்டுடன் இருக்கும் MAC முகவரி அல்லது ஹார்டுவேர் முகவரியை கொண்டுள்ளது இது ஓஈஎம் அல்லது உற்பத்தியாளரிடமிருந்து வழங்கப்படுகிற ஒரு தனித்துவமான முகவரி என்று அழைக்கப்படுகிறது Refer Time 2727 ஏமாற்றுவதற்கான பல வழிகள் உள்ளன என்று நீங்கள் வாதிடலாம் ஆனால் நாம் அந்த வாதத்திற்கு செல்லவில்லை நாம் கருத்தில் கொள்ளவேண்டியது என்னவென்றால் MAC முகவரி என்பது ஹார்டுவேர் முகவரியால் வழங்கப்பட்ட தனித்துவமான முகவரி எனவே என் சி கார்டுகளுடன் இரண்டு கம்ப்யூட்டர்கள் இருந்தால் லேன் கனெக்சன் எவ்வாறு கொடுப்பது அதை கேபிளின் முடிவில் இணைக்கவும் அது கிராஸ்ஓவர் கேபிளாக இருக்க வேண்டும் அதாவது ஒன்றின் டிரான்ஸ்மிட்டர் அல்லது டிஎக்ஸ் மற்றொன்றின் ஆர்எக்ஸ் க்கு செல்ல வேண்டும் மற்றொன்றின் ஆர்எக்ஸ் அந்த டிஎக்ஸ் க்கு செல்ல வேண்டும் எனவே இது ஒரு 'கிராஸ் ஓவர் கேபிள்' அல்லது 'கிராஸ் கேபிள்' என்று அழைக்கப்படுகிறது எனவே இது பொதுவாக அதிகபட்சமாக 100 மீட்டர் வரை இணைக்க முடியும் அல்லது அதை விட சற்று குறைவாக இருக்கலாம் அதற்கும் அதிகமாக நான் இணைக்க வேண்டுமென்றால் சிக்னலை அதிகரிக்கும் சில ரிப்பீட்டர் தேவைப்படுகிறது நான் இரண்டுக்கு மேல் இணைக்க விரும்பினால் எனக்கு மல்டி போர்ட் ரிப்பீட்டர் அல்லது பரவலாக அழைக்கப்படும் ஹப் தேவைப்படுகிறது இவை அனைத்தும் லேயர் 1 சாதனங்கள் எனவே இவை சிக்னலை அதிகப்படுத்தி மட்டுமே கொடுக்கும் எனவே தேவைகள் அதிகரிக்கும் போது இவற்றின் தொகுப்பு இருக்கிறது ஒரு ரிப்பீட்டர் மற்றொரு ஹப் மீண்டும் ஒரு ஹப் என்று விரிவடையும் என்ன நடந்தது என்றால் இணைக்கப்பட்ட எல்லா சாதனங்களுக்கிடையிலும் ஹப்கள் அலைவரிசையை பகிர்ந்து கொள்ளுகின்றன எடுத்துக்காட்டாக 8 போர்ட்களுடன் கூடிய 10 எம் எஸ் ஹப் என்றால் பயனுள்ள அலைவரிசை என்பது 108 ஆகும் எனவே கடினமான சூழ்நிலை வரும் என்று சொல்வது இதுதான் எனவே லேயர் 1 சாதனங்களான ஹப்கள் போக்குவரத்தை தடுக்க முடியாது பெரும்பாலான 'லேன்' பிராட்காஸ்ட் டோபாலஜி ஐப் பயன்படுத்துகின்றன எனவே ஒவ்வொரு சாதனமும் எல்லா சாதனங்களையும் பார்க்கின்றன இவற்றிற்கு இடையே தொடர்பு இருந்தால் அது எல்லா இடங்களிலும் இருக்கும் இதனால் நிறைய மோதல்கள் ஏற்படும் 1 மட்டுமே 2 க்கு அனுப்புகிறது என்றாலும் 2 மட்டுமே விரிவாக்க வேண்டும் ஆனால் எல்லா இடங்களிலும் மோதல் ஏற்படுகிறது எனவே ஒரு சிறந்த ஹப் அல்லது பிரிட்ஜ் நாம் பெற முடியுமா என்பதுதான் தீர்வு MAC முகவரியின் அடிப்படையில் பிரிட்ஜ் போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறது அதாவது ஒவ்வொரு என் சிக்கும் ஒரு தனித்துவமான 'மேக்' முகவரி இருப்பதால் அல்லது ஒவ்வொரு சிஸ்டத்திற்கும் தனித்துவமான 'மேக்' முகவரி இருப்பதால் அவை 'மேக்' முகவரியின் அடிப்படையில் போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறது எனவே இது எப்படி இருக்கிறது எனவே அதற்கு பதிலாக பிரிட்ஜ் மூலம் அனுப்பினால் தகவல் பறிமாற்றம் அதற்குள்ளாகவே லொகலைஸ்ட் நடைபெறுகிறது எனவே தகவல் பறிமாற்றம் மற்ற பகுதிகளுக்குச் செல்லாது இதனால் அலைவரிசை வீணாகாது எனவே மல்டிபோர்ட் பிரிட்ஜ் இருந்தால் நாம் அதை ஒரு சுவிட்ச் அல்லது இன்னும் துல்லியமாக லேயர் 2 சுவிட்ச் என்று கூறுகிறோம் லேயர் 2 சுவிட்ச் கிளவுட் உடன் இணைப்பைக் கொண்டிருக்கிறது இந்தச் சூழலில் இந்த கிளவுட் ஒரு இன்டர்நெட் கிளவுட் ஆக இருக்கிறது இப்போது ரவுட்டர் வருகிறது இரண்டு நெட்வொர்க்குகள் வேறுபட்டால் ஐபி முகவரியின் அடிப்படையில் ரவுட்டர் தகவல் பரிமாற்றத்தை சரி செய்கிறது ஐபி முகவரி எந்த LAN பிரிவு பிங் செய்தது என்று ரவுட்டர்க்கு சொல்கிறது எனவே இந்தப்படத்தில் இரண்டு நெட்வொர்க்குகளும் வெவ்வேறு நெட்வொர்க்குகள் ஆக உள்ளன கணினி 1 ஒரு நெட்வொர்க்கிலும் கணினி 2 மற்ற நெட்வொர்க்கிலும் உள்ளது இந்த ரவுட்டர் இதிலிருந்து அதற்கான பாதையை கண்டுபிடிக்கும் இதை வேறு அர்த்தத்தில் சொன்னால் இது போக்குவரத்தை சரி செய்வது மட்டுமல்ல கொலிஷன் களையும் பிரிக்கிறது எனவே இது போக்குவரத்தை சீர் செய்ய அனுமதிக்கிறது எனவே நாம் பார்ப்பது என்ன வெவ்வேறு மட்டத்தில் சாதனங்கள் உள்ளன பொதுவாக ரவுட்டர்கள் லேயர் 3 இல் உள்ளன இவை லேயர் 2 சுவிட்சுகள் இவை லேயர் 1 சாதனங்கள் மேலும் ஒவ்வொரு சாதனமும் அதன் லேயர் வேலையை செய்கிறது ஆனால் ரவுட்டர்கள் டேட்டா லிங்க் மற்றும் பிசிகல் லேயரின் குணங்களை கொண்டுள்ளன எனவே எந்த உயர் லேயரும் கீழ் லேயர்களின் அனைத்து பண்புகளையும் கொண்டுள்ளன எனவே உங்களிடம் ஒரு ரவுட்டர் இருந்தால் அது மற்ற எல்லா பண்புகளையும் கொண்டிருக்கும் டேட்டா லிங்க் லேயரில் பில்டரிங் மற்றும் தகவல் தொடர்பும் கொள்ளலாம் எனவே ரவுட்டர் லேயர் 3 சாதனமாக இருந்தாலும் MAC லேயரையும் பயன்படுத்துகிறது லேயர் 1 யும் பயன்படுத்துகிறது நாம் இப்போது பார்ப்பது நெட்வொர்க்கின் படிநிலை வடிவமைப்பு இதில் கோர் லேயர் என்னும் மைய அடுக்கு முக்கியமானது பின்னர் டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் மற்றும் ஆக்சஸ் லேயர் உள்ளன கோர் லேயர் மிக வேகமாக இருக்கும் பின்னர் கொள்கைகளை அதிகமாக கொண்ட டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் மற்றும் இறுதி யூசரோடு தொடர்பு கொள்ள ஆக்சஸ் லேயர் பயன்படுகிறது முடிவுக்கு வருவதற்கு முன்பு சில விஷயங்களை விரைவாக பார்ப்போம் ரவுட்டர்கள் ப்ராட்கேஸ்ட் டொமைனை பிரிக்கின்றன ப்ராட்கேஸ்ட் டொமைன் என்பது நெட்வொர்க் பிரிவில் ப்ராட்கேஸ்ட் செய்யப்படும் அனைத்தையும் பெருகின்ற கேட்கின்ற நெட்வொர்க் ப்ராட்கேஸ்ட் டொமைனில் உள்ள சாதனங்களின் தொகுப்பு ஆகும் நெட்வொர்க் டொமைனை பிரிப்பது முக்கியம் ஏனென்றால் ஹோஸ்ட் மற்றும் சர்வர்கள் ப்ராட்கேஸ்ட் ஐ அனுப்பும்போது ஒவ்வொரு சாதனமும் கட்டாயமாக அவற்றை பெற்று செயலாக்க வேண்டும் ப்ராட்கேஸ்ட் அதற்குரியதா என்பதை அடிப்படையாகக் கொண்டு சாதனங்கள் நிராகரிக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு ரவுட்டர் இடைமுகம் ப்ராட்கேஸ்ட் ஐ பெறும்போது அது நெட்வொர்க்கிற்கு அனுப்பாமல் நிராகரிக்கிறது ரவுட்டர்கள் கொலிஷன் டொமைனையும் பிரிக்கின்றன இன்டர் நெட்வொர்க்கை உருவாக்க சுவிட்சுகள் பயன்படுத்தப்படுவதில்லை அது ரவுட்டர்க்கு உரியது இன்டர்நெட் லேனிற்கு செயல்பாட்டைச் சேர்க்க சுவிட்சுகள் பயன்படுகின்றன எனவே சுவிட்சுகள் கொலிஷன் டொமைனை பிரிக்கின்றன சுவிட்ச் களை பயன்படுத்தும் நெட்வொர்க்கில் ஒரு போர்ட்டிலிருந்து மற்ற போர்ட்டிற்கு ஃபிரேமை மாற்றுகிறது அதனால்தான் சுவிட்ச் எனப்படுகிறது கொலிஷன் டொமைன் என்பது ஒரு நெட்வொர்க் காட்சியை விவரிக்கப் பயன்படுத்தப்படும் இன்டர்நெட் சொல்லாகும் இதில் ஒரு குறிப்பிட்ட சாதனம் நெட்வொர்க் பிரிவுக்கு ஒரு பாக்கெட்டை அனுப்புகிறது மற்றும் அதே பிரிவில் உள்ள மற்ற சாதனங்களும் கவனம் செலுத்தும்படி கட்டாயப்படுத்துகிறது அதே நேரத்தில் வெவ்வேறு சாதனங்களுடன் மோதல் டேட்டா இழப்பு மற்றும் மறு பரிமாற்றம் மற்றும் அலைவரிசை இழப்பு ஆகியவை இருக்கும் Refer Time 3336 இது பொதுவாக லேயர் 1 அல்லது ஹப் ல் காணப்படுகிறது எனவே ஒரு சுவிட்சில் உள்ள ஒவ்வொரு போர்ட்டும் அதனுடைய கொலிஷன் டொமைன் ஆகிறது மற்றும் ஹப் ஒரு கொலிஷன் டொமைன் மற்றும் ஒரே ஒரு ப்ராட்கேஸ்ட் டொமைனைக் குறிக்கிறது எனவே நாம் என்ன கூற முயற்சிக்கிறோம் எனில் வெவ்வேறு லேயரில் வெவ்வேறு நிலை செயல்பாடுகள் உள்ளன ஒன்று பிசிகல் லேயரில் உள்ள வேறுபாடு இதில் பிசிகல் பரிமாற்றம் அதிகம் நடக்கிறது அதேசமயம் டேட்டா லிங்க் லேயர் MAC லேயர் மட்டத்தில் தடுப்பதை கவனித்துக்கொள்கிறது மேலும் கொலிஷன் டொமைன் பிரிக்கப்படுவதையும் கவனிக்கிறது லேயர் 3 சாதனமான ரவுட்டர்கள் நெட்வொர்க்கில் உள்ள சாதனங்களுடன் இணைகிறது இன்னும் துல்லியமாக இது இன்டர்நெட்வொர்க்கில் உதவுகிறது நாம் டிரான்ஸ்போர்ட் லேயர் சென்றால் அது இரண்டு ப்ராசஸ்களை இன்டர் நெட்வொர்க்கில் உள்ள கருவிகளோடு இணைக்கிறது எனவே ப்ராசஸ்களுக்கு இடையேயான தொடர்பு இந்த டிரான்ஸ்போர்ட் மற்றும் அப்ளிகேஷன்கள் லேயர்களால் சாத்தியமாகிறது இதுவே நமக்கும் பயன்பாட்டாளர்களுக்கும் தேவையானது பயனர் அடிப்படையில் இந்த வெவ்வேறு இன்டர் நெட்வொர்க்கிங் ஒவ்வொரு லேயரின் செயல்முறைகள் அதன் பேலோட் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன எனவே இங்கே முடிக்கலாம் நாம் குறிப்பிட்டுள்ளபடி மேலிருந்து கீழ் அணுகுமுறையில் விவாதத்தைத் தொடருவோம் எனவே அப்ளிகேஷன் லேயரிலிருந்து ட்ரான்ஸ்போர்ட் பிறகு நெட்வொர்க்கிங் என்று படிப்படியாக பார்க்கலாம் எனவே நாம் இங்கே நிறுத்திக் கொள்வோம்